காலை வணக்கம் பாடநெறிக்கு மீண்டும் வருக இந்த விரிவுரையில் ஐ டி கான்பூரில் உள்ள 4i ஆய்வகத்திற்கு ஆய்வக செயல் விளக்கத்திற்க்காக நாங்கள் உங்களை அழைத்துச் செல்கிறோம் டி கான்பூரில் ஒரு மேம்பட்ட எந்திர மேம்பட்ட உற்பத்தி ஆய்வகமாகும் இது எங்களிடம் உள்ள ஒரு உயரடுக்கு வசதி மற்றும் வெவ்வேறு மின்சார முன்மாதிரி நுட்பங்களைப் பார்த்தது போல இருக்கும் இந்த ஆய்வக செயல் விளக்கத்தில் 3D அச்சிடுதல் பற்றி விவாதிப்போம் 3D அச்சிடுதல் ஆய்வகத்தில் இருக்கும் குறிப்பிட்ட இயந்திரத்தின் பெயர் TECH B V 30 மற்றும் எங்கள் ஆய்வக செயல் விளக்கத்திற்க்காக இந்த வீடியோவை உருவாக்கியவர் TECH B V 30 இன் பயிற்றுவிப்பாளராக இருக்கிறார் இந்த வீடியோவை நாங்கள் உருவாக்கும் ஆய்வகத்தில் இருந்தோம் அதை செயல் விளக்கமளிக்க என் குரலை வைக்க முயற்சிக்கிறேன் எனவே இப்போது ஆய்வகத்திற்குச் செல்வோம் இப்போது நாங்கள் 4i ஆய்வகத்தில் இருக்கிறோம் அதுதான் ஐ டி கான்பூரில் உள்ள மேம்பட்ட ஆய்வகமாகும் 4i என்பது புதுமை Incubation செயல்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைப்பு எங்களிடம் பல இயந்திரங்கள் உள்ளன அவை புதுமையான மற்றும் மேம்பட்ட இயந்திரங்கள் நாங்கள் இங்கு ஆராய்ச்சி செய்கிறோம் மேலும் ஆலோசனை இங்கே மேற்கொள்ளப்படுகிறது எனவே இந்த நேரத்தில் இந்த இயந்திரம் TECHB V30 பற்றி விவாதிக்க விரும்புகிறோம் விரைவான முன்மாதிரிக்கு பயன்படுத்தப்படும் மென்பொருளின் செயல் விளக்கத்தைத் தொடங்குவோம் பின்னர் இயந்திரத்தை அமைப்போம் நாங்கள் முழு அமைப்பையும் உருவாக்குவோம் முன்மாதிரி மற்றும் பல்வேறு அம்சங்கள் பல்வேறு அளவுருக்கள் எவ்வளவு விரைவானவை என்பதைப் பார்ப்போம் நாம் என்ன செய்வோம் முழு அமைப்பையும் உருவாக்குவோம் பின்னர் எவ்வளவு விரைவான முன்மாதிரி மற்றும் பல்வேறு அம்சங்கள் உற்பத்தி செய்யும் போது பல்வேறு அளவுருக்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதைப் பார்ப்போம் இது நான் முன்பு குறிப்பிட்டது போல கூடுதல் உற்பத்தியை உருவாக்குவது இது Three அச்சுப்பொறி TECHB V30 என்பது இந்தியாவில் தயாரிக்கும் நிறுவனங்களில் ஒன்றாகும் இது 3D அச்சுப்பொறிகளை உற்பத்தி செய்கிறது எனவே இது எஃப் எம் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்துகிறது எஃப் எம் என்பது உருகி படிவு எந்திர முறை என்று நாங்கள் விவாதித்தோம் இயந்திர பிரிவுகளில் இரண்டு பெரிய வகையான இயந்திரங்கள் உள்ளன என்பது இப்போது நமக்குத் தெரியும் எஃப் எம் மற்றும் எஸ் எஸ் எஃப் எம் உருகி படிவு எந்திரம் மற்றும் எஸ் ஏ என்பது ஸ்டீரியோ லித்தோகிராஃபி இயந்திரம் எம்மில் ஒரு பெரிய வகை வண்ணங்கள் உள்ளன அவை சிவப்பு மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறங்களைக் கொண்டிருக்கலாம் முக்கிய நிறம் மற்றும் தேவையின் அடிப்படையில் வண்ணங்களைத் தயாரிக்கும் சில நிறுவனங்களும் உள்ளன ஆனால் எஸ் ஏ இல் வண்ண வகை சாத்தியமில்லை எஃப் எம் மற்றும் எஸ் ஏ வில் சில வேறுபாடுகள் உள்ளன இது தான் எஃப் எம் இயந்திரம் இதில் இரண்டு ஸ்பூல்கள் உள்ளன அதில் இரண்டு முனைகள் உள்ளன இரண்டு வண்ணங்களைப் பயன்படுத்தலாம் மற்றும் பைகலர் தயாரிப்புகளின் மல்டிகலர் தயாரிக்கப்படலாம் FDM மற்றும் SLA பற்றி FDM இயந்திரம் துல்லியத்துடன் தயாரிப்புகளை உற்பத்தி செய்கிறது ஆனால் SLA இல் துல்லியமான நிலை அதிகமாக உள்ளது இதனால் அதிக தெளிவுத்திறன் கொண்ட பொருள்கள் SLA இல் உற்பத்தி செய்ய அதிக சாத்தியம் உள்ளது பிசின் இருப்பதால் தீர்மானம் முதன்மையாக ஆப்டிகல் ஸ்பாட் அளவால் தீர்மானிக்கப்படுகிறது லேசர் அல்லது ப்ரொஜெக்டர் அல்லது SLA இல் இது மிகவும் சிறியது FDM இல் இது அச்சுப்பொறி அச்சுப்பொறி தீர்மானம் என்பது முனை அளவு மற்றும் ஒரு காரணியாகும் எக்ஸ்ட்ரூடர் இயக்கங்களின் துல்லியம் இந்த செயல் விளக்கத்தில் extruder ஐ பற்றி விவாதிப்போம் அச்சிடப்பட்ட மாதிரிகள் துல்லியம் மற்றும் மென்மையானது அடுக்குகளுக்கு இடையிலான பிணைப்பு சக்தி போன்ற பிற காரணிகளாலும் பாதிக்கப்படுகிறது அது குறைவாக இருக்கிறதா அல்லது போதுமானதாக இருக்கிறதா பின்னர் கீழ் அடுக்குகளில் கசக்கிப் பிடிக்கும் மேல் அடுக்குகளின் எடை போன்ற அச்சிடும் சிக்கல்களின் எண்ணிக்கை போரிடுதல் தவறாக வடிவமைத்தல் இவ்வகை அச்சிடும் குறைபாடுகள் இருக்கலாம் சுருங்குதல் அடுக்குகளை மாற்றுவது அந்த விஷயங்கள் அனைத்தும் இருக்கக்கூடும் மேலும் பிந்தைய செயலாக்கத்திலும் வேறுபாடு உள்ளது பொதுவாக எஃப் எம் க்கு எந்தவொரு அல்லது மிகக் குறைந்த இடுகை செயலாக்கமும் தேவையில்லை ஏனெனில் தயாரிப்புகள் பொதுவாக இறுதி வடிவத்திற்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன விஷயம் என்னவென்றால் ஆதரவு பொருள் அல்லது நாங்கள் விவாதிக்கும் விளிம்பு அல்லது ராபிட் அகற்றப்பட வேண்டும் ஏ இல் பிந்தைய செயலாக்க நிலை மிகவும் அதிகமாக உள்ளது ஏனெனில் இது பிசினால் ஆனது மற்றும் அனைத்து கூடுதல் பொருள் அகற்றப்பட வேண்டும் அது பெட்டியிலிருந்து வெளியே எடுக்கப்பட வேண்டும் எனவே ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது அங்கு நாம் எஃப் எம் இணைந்த படிவு மீது அதிக கவனம் செலுத்துகிறோம் எனவே இந்த இயந்திரம் அதாவது எஃப் எம் இயந்திரம் சில படிவு முறை எந்திரம் இந்த இயந்திரதில் இரண்டு வகையான இழைகளைப் பயன்படுத்தலாம் இருப்பினும் வேறு பல இழைகள் உள்ளன ஏபிஎஸ் பின்னர் பி Acrylonitrile butadiene styrene நமக்குத் தெரியும் அது எண்ணெய் சார்ந்த பிளாஸ்டிக் ஆகும் இது வலுவான ஆய்வு பொருள் இந்த நாட்களில் பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது லெகோ கட்டுமானத் தொகுதிகள் அல்லது லெகோ பொம்மைகள் போன்றவை இந்த ஏபிஎஸ்ஸிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன இது ஒரு எடுத்துக்காட்டு மேற்கோள் ஏ என்பது மற்றொரு பொருட்களில் ஒன்றாகும் இது polylactic அமிலமாகும் இது கரிமத்தால் ஆனது குறிப்பாக சோள மாவு அல்லது கரும்புகளிலிருந்து எடுக்கும் பொருட்கள் இது மென்மையான மற்றும் பளபளப்பான தோற்றத்தைக் கொடுக்கும் இது பொருளைப் பயன்படுத்த எளிதானது மற்றும் பாதுகாப்பானது எனவே PLA வால் தயாரிக்கப்படும் அனைத்துப் பொருட்களும் மிகவும் அழகாகவும் ஈற்கதக்கதாகவும் இருக்கும் இப்போது பி ஏ தெர்மோபிளாஸ்டிக் நூகர்வதுக்கு மிகவும் இனிமையானது இது போன்ற குறைந்த வாசனையைப் போன்றது ஹாஷ் பொருளை எதிர்க்கும்போது கரும்பு பொருட்கள் சற்று இனிமையாக இருக்கும் ஏபிஎஸ்ஸுடன் தொடர்புடையது நாங்கள் ஏபிஎஸ்ஸை சூடாக்கும் போது வாசனை மிகவும் எரிச்சலூட்டுகிறது ஆனால் பிஎல்ஏவில் அவ்வாறு இருக்காது ஏ ஒரு சிறந்த ஒட்டுமொத்த தேர்வாகத் தெரிகிறது ஏனெனில் இது மிகக் குறைந்த உருகும் புள்ளிகளை கொண்டுள்ளது ஏ இன் உருகும் இடம் ஏபிஎஸ்ஸை விட மிகவும் குறைவாக உள்ளது எனவே நான் அந்த பாதையில் செல்லமாட்டேன் எனவே இந்த இயந்திரத்தைப் பற்றி விவாதிப்போம் இந்த இயந்திரம் அடிப்படையில் எஸ் தொழில்நுட்ப மூலப்பொருள் குழாயிலிருந்து நகர்ந்து தலை வரை வருகிறது ஹீட்டர்களைச் சுற்றி முனை இருக்கும் மற்றும் கணினியில் வெப்பத்தை மாற்றும்போது கணினிகள் இயங்குகின்றன இயந்திரத்தை அணைக்கும் போது வெப்ப அமைப்புகள் கிடைக்கும் இங்கே இரண்டு முனைகள் முனை a மற்றும் முனை b நீங்கள் பார்க்க முடியும் எனவே நாம் இயந்திரத்தை இயங்கச் செய்யும்பொழுது வெப்பநிலை 200 முதல் 230 டிகிரி சென்டிகிரேட் வரை உயர்கிறது இந்த வெப்பநிலையில் மூலப்பொருள் கம்பி வடிவில் முனை வழியாக வெளியேறும் அதனால் இந்த குழாய் வழியாக வருகிறதா என்று இந்த செயல் விளக்கத்தில் காண்பிப்போம் இப்போது இந்த பகுதி தலை என அழைக்கப்படுகிறது அங்கு முனைகள் இணைக்கப்பட்டுள்ளன எனவே பொருள் இணைக்கப்பட்டு வெளியே வருகிறது இந்த முனைகளிலிருந்து இவை இங்கே இரண்டு முனைகள் முனை a மற்றும் முனை b ஏன் இரண்டு முனைகள் இருக்கிறது ஒரு முனை அடிப்படை பொருளுக்கானது மற்றொன்று துணைப் பொருளுக்கானது எனவே இது முனைகளின் மிகச் சிறந்த சுற்றுப்பாதையாகும் அல்லது முனைகளின் சுற்றளவு விட்டம் 0 4 மிமீ இந்த படுக்கை பகுதி 50 முதல் 65 வரை படுக்கையின் ஊறவைக்கும் வெப்பநிலையை பராமரிக்கும் வெப்பநிலை சிறிது வெப்பமடைகிறது எனவே வெப்பநிலை என்பது உண்மையில் மேஜையத் தயாரிப்பதாகும் இது சில குறிப்பிட்ட வெப்பநிலக்கு சூடாகிறது அதனால் இங்கே டெபாசிட் செய்யப்படும் பொருளின் வெப்பநிலை சுமார் 200 டிகிரி இந்த வெப்பநிலை 50 டிகிரி வரை வைக்கப்படுகிறது எனவே அது எளிதில் ஒட்டிக்கொள்ளும் எனவே அது இங்கே எளிதாக அமைகிறது எனவே இது ஃபேப்ரிகேஷன் அல்லது உற்பத்தியின் போது அடுக்கடுக்காய் டெபாசிட் செய்ய வேண்டும் எம் தொழில்நுட்பத்தில் நாம் உருவாக்க விரும்புவது எதுவாக இருந்தாலும் இயந்திர அளவு 1 அடி 1 அடி 1 அடி இருக்க வேண்டும் எனவே x y z திசைகளில் உறை 1 கன அடி என நான் சொல்ல முடியும் 1 கன அடி உறை உள்ளது எனவே இயந்திரம் இவ்வாறு சொருகப்பட்டு ஒரு முறை இயக்கப்படுகிறது வன்பொருளுடன் எங்களிடம் மென்பொருள் உள்ளது நாங்கள் கணினியில் இயங்கும்போது மென்பொருள் இயங்க துவங்குகிறது இது தான் அந்த மென்பொருள் வன்பொருள் மாறும்போது கிடைக்கிறது அது TECH B எனப்படும் அதை திரையில் காணலாம் TECH B என்பது TECH B மென்பொருளை இயக்கும் இயந்திரமாகும் நீங்கள் ஸ்லைசர் 1 மற்றும் ஸ்லைசர் 2 ஐக் காணலாம் இங்கே 2 ஸ்லைஸர்கள் உள்ளன எனவே இயந்திரத்தின் கீழ் மேற்பரப்பில் இருக்கும் அவற்றின் சிபிஎஸ் மற்றும் கட்டுப்படுத்திகள் இந்த மென்பொருளுக்கான சிபிஎஸ் கட்டுப்படுத்தி இங்கே உள்ளது எனவே இரண்டு முனைகளில் ஒன்று மாதிரிக்கும் மற்றொன்று ஆதரவுக்கும் இருக்கின்றன எனவே ஏதேனும் விளிம்பு அல்லது எந்த வடிவவியலும் இருந்தால் அது 45 டிகிரி சாய்வில் இருந்தால் அங்கு சப்போர்ட் அவசியம் தேவைப்படுகிறது நாம் முன்பு ஆலோசித்ததை போல பின்னர் 2 முனைகள் தானாகவே செயல்படும் அது இறுதி தயாரிப்பை உருவாக்குவதற்கான சப்போர்ட்டை வழங்கும் நாம் பெற வேண்டிய இறுதி மாதிரி இது தான் எனவே இந்த அனைத்து பின்னூட்டங்களும் மென்பொருளின் உதவியுடன் தலைக்கு வழங்கப்படுகின்றன அதுதான் பின்னர் விவரிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த இயந்திரத்தை நாம் பயன்படுத்தும் போது சில முன்னெச்சரிக்கைகள் எடுக்க வேண்டும் இந்த கணினியில் மாற முயற்சிக்கும்போது முனை மிகவும் சூடாக இருக்கும் எனவே வெறும் கைகளால் முனைய நாம் தொட இயலாது இந்த இயந்திரத்தை பொதுவான முன்னெச்சரிக்கையுடன் வைக்க வேண்டும் இந்த இயந்திரத்தை வெப்பநிலையில் உள்ள அறையில் வைக்க வேண்டும் ஏர் கண்டிஷனர்கள் பரிந்துரைக்கப்படவில்லை ஏனென்றால் ஈரப்பதம் உற்பத்தியின் தரத்தை தடுக்கும் மேலும் இயந்திரத்தை தவறாக கையாள்வதைத் தவிர்க்க வேண்டும் அல்லது எந்த கடினமான கையாளுதலிலிருந்தும் இயந்திரத்தைத் தடுக்க வேண்டும் மேலும் முனை சுத்தம் செய்வது மிகவும் முக்கியமானது Machining இன் முன் முனை சுத்தம் செய்ய வேண்டும் ஆனால் சூடான முனை கையால் சுத்தம் செய்யக்கூடாது அது இங்கே மிகவும் முக்கியமானது எனவே இயந்திரத்தில் சில கூர்மையான விளிம்புகள் உள்ளன முனை போன்ற கூர்மையான விளிம்புகள் உள்ளன இந்த கூர்மையான விளிம்புகளைத் தொடக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நாம் இயந்திரத்தைத் தொடங்கும்போது பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பான முன்னெச்சரிக்கைகள் தான் இவை இந்த இயந்திரத்துடன் அடுத்து எந்தவொரு பகுதியையும் எந்த ஆரம் மற்றும் பாக்கெட்டுடன் கூடிய விளிம்பு உள்ளே காலியாக அல்லது வெற்று இருக்கும் விளிம்புகளை நாம் ஓரளவு கூர்மையான மூலைகளிலிருந்து தயாரிக்க முடியும் இந்த இயந்திரத்தின் அறியப்பட்ட ஒரு அம்சம் என்னவென்றால் இந்த இரண்டு முனைகளிலிருந்து வெவ்வேறு வண்ண மாதிரிகளுக்கு நாம் அச்சிடலாம் முனை a மற்றும் முனை b ஆகிய இரண்டு வெவ்வேறு வண்ணங்களைப் பெற முடியுமானால் மஞ்சள் மற்றும் சிவப்பு வெவ்வேறு வண்ணங்களைப் பெறலாம் மற்றும் அவை அதே போல் தயாரிக்க முடியும் இந்த கணினித் திரையில் Repetier என்ற மென்பொருள் உள்ளது எனவே எங்களிடம் ஸ்லைசர் 1 மற்றும் ஸ்லைசர் 2 மென்பொருள் உள்ளது எனவே இயந்திரம் என்றால் இயந்திரம் இரண்டு தலைகளுடன் இரு கைகளாலும் இருக்கும் நேரம் 1043 ஐப் பார்க்கவும் வேலை இந்த இயந்திரத்தில் இரண்டு தலைகள் இருந்தால் ஒரு தலை உள்ளது அங்கு இயந்திரம் இரு கைகளும் சுயாதீனமாக வேலை செய்ய முடியும் என்பது உங்களுக்குத் தெரியும் அது ஒற்றை தலை ஒற்றை தலை இங்கே ஒற்றை தலை இரண்டு முனைகள் இணைக்கப்பட்டுள்ளன எனவே அதனால்தான் இங்கே ஒரு ஸ்லைசர் மட்டுமே தெரியும் எனவே தொடங்கும் மென்பொருள் அந்த மறுபயன்பாட்டு மென்பொருள் தொடங்குகிறது அந்த மறுபிரதி ஹோஸ்ட் என்பது மென்பொருளின் ஒரு குறிப்பிட்ட பெயர் 6 2 ஒரு பதிப்பு பின்னர் நாம் மென்பொருளை வன்பொருளுடன் இணைக்க வேண்டும் இப்போது இரண்டு ஸ்லைசரும் இடைமுக முகத்தில் உள்ளன 3 டி பிரிண்டிங்கில் எதையும் உருவாக்க முயற்சிக்கும் எந்திரத்தை நாம் தொடங்கும்போது படுக்கையை சுத்தம் செய்தல் தலை முனைகளை சுத்தம் செய்வது போன்ற பல விஷயங்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் சரியான குளிரூட்டலும் குளிரூட்டலுக்கு இரண்டு விசிறிகள் இருக்கின்றனவா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் இரண்டு விசிறிகள் தலைக்கு மேலே இயங்க வேண்டும் எனவே இந்த இயந்திரத்தின் புனையலைத் தொடங்கும் போதெல்லாம் சில விஷயங்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும்சரியான துப்புரவு படுக்கையின் தட்டையானது 4 திருகுகள் கொண்ட படுக்கையின் நிலை இந்த திருகு 1 2 3 மற்றும் 4 ஐ நீங்கள் காணலாம் 4 திருகுகள் உள்ளன எனவே இந்த 4 திருகுகள் ஸ்ப்ரிங் பொறிமுறையைப் பயன்படுத்தி இங்கே ஏற்றப்படுகின்றன எனவே நாம் பெரிய மாதிரியை உருவாக்கும்போது அளவு உயரம் அதிகரிக்கும் மேலும் சில நேரங்களில் அது அதிர்வுறும் உயரம் மற்றும் இடைவெளி மாறுபடும் இங்கே ஒரு spring mechanism உள்ளது அதை நீங்கள் பார்க்க முடியும் எனவே இது இயக்கத்தை சரிசெய்ய உதவுகிறது எனவே இந்த வழியில் நாங்கள் படுக்கையை சமன் செய்வோம் அளவுத்திருத்தம் தேவைப்படும் போதெல்லாம் நாம் அதைச் செய்யலாம் எனவே இந்த திருகுகளை தளர்த்தவும் இறுக்கவும் மற்றும் படுக்கை தட்டையானது என்பதை உறுதிப்படுத்தவும் பயன்படுத்துகிறோம் படுக்கை அருகிலுள்ள மேற்பரப்புடநும் சதுரமாக இருக்கும் எனவே இந்த மென்பொருளில் 0 1 0 15 8 2 என்ற தடிமன் பயன்படுத்தலாம் அடுக்கு உயர வாரியாக இந்த அளவுருவை நாம் மாற்றும்போதெல்லாம் இடைவெளியையும் பராமரிக்க வேண்டும் எனவே படுக்கையின் மேலிருந்து முனையின் நுனி வரை 1 0 15 என்ற நிலையான தடிமன் என்று சொல்கிறேன் எனவே இந்த இடைவெளியை மூடிவிட்டு வரம்பு சுவிட்சை பூட்ட வேண்டும் வரம்பு சுவிட்ச் இந்த பக்கத்தில் உள்ளது எனவே இந்த அடுக்கைப் பயன்படுத்தி படுக்கையின் வரம்பை நாம் பூட்டலாம் எனவே அது குறிப்பிட்ட வரம்புக்கு மட்டுமே செல்ல முடியும் எனவே நாம் இங்கே செய்யும் பூட்டுதலின் படி படுக்கை மேலே அல்லது கீழே போகும் மேலும் மூலப்பொருட்களின் புனையலை நாம் டெபாசிட் செய்யத் தொடங்கும் போதெல்லாம் சில விஷயங்கள் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் நாம் இங்கே என்ன உள்ளிடுகிறோம் ஏனெனில் மூலப்பொருள் வடிவத்தில் உள்ளது ஸ்பூல் இது அங்குள்ள எந்திரங்களின் பின்புறத்தில் வைக்கப்பட்டுள்ளது ஒரு திறந்த ஸ்பூல் இது தான் ஸ்பூல் நாம் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இதை இணைக்கும்போது இதை வைத்திருக்கும்போது பெட்டிகளில் உள்ள பொருள் நாம் சிலிக்கா மற்றும் கால்சியம் பயன்படுத்த வேண்டும் இது ஈரப்பதம் இல்லாததாக ஆக்குகிறது ஏபிஎஸ் அல்லது பிஎல்ஏ என்று நான் குறிப்பிட்ட ஒரு மூலப்பொருள் என்றால் அது ஈரப்பதமாக இருந்தால் இங்கே வேலையை முறையாக வைப்பதை தடுக்கிறது தொடங்கும் போதெல்லாம் புனையலுக்காக கணினியில் தரவை உள்ளிடுகிறோம் இயந்திரத்தைத் தொடங்கிய பிறகு நீங்கள் சில விஷயங்களை அல்லது இங்கே காட்சியை கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த காட்சியை நீங்கள் காணலாம் ஏனென்றால் மென்பொருளுடன் இணைக்கப்பட்டு இந்த திரையில் காட்டப்படும் வன்பொருள் அல்லது திட்டமிடப்பட்ட திரையை நீங்கள் காணலாம் தரவையை வன்பொருளுக்கு வழங்கத் தொடங்குகிறோம் இயந்திரத்தைத் தொடங்கிய பிறகு நாம் பல விஷயங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் இயந்திரத்தைத் தொடங்கிய பிறகு அது தானாகவே மென்பொருளுடன் இணைக்கப்படும் நாம் தொடங்கும் போதெல்லாம் ஆப்ஜெக்ட் பிளேஸ்மென்ட் என்ற விருப்ப எண் 1 க்கு செல்ல வேண்டும் அதாவது நாம் அச்சிட வேண்டியது முதலில் இங்கே வைக்கப்படும் இங்கே தான் மூலப்பொருளை வைக்க வேண்டும் எனவே நாம் இங்கே கிளிக் செய்யும் போது சில விஷயங்கள் முன்னிலைப்படுத்தப்படும் சில ஐகான்கள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன எனவே நாம் எதைச் சேர்க்க விரும்புகிறோம் இங்கே பொருளைச் சேர் என்பதைக் கிளிக் செய்கிறோம் அதைக் கிளிக் செய்யும் போது அது இயக்கி அல்லது கணினியில் உள்ள எந்த இடத்தையும் பொருளை வைத்திருக்கும் கோட் டிரைவ் போன்ற திறக்கிறது எனவே எங்கிருந்தாலும் நாங்கள் கேட் மாதிரியை இட்டுக்கட்டுவதற்காக வைத்திருக்கிறோம் எதை உருவாக்க விரும்புகிறோம் நீங்கள் சென்று அங்கு கிளிக் செய்யலாம் அல்லது நாம் சில மாதிரியை உருவாக்கலாம் So this model known as Rubber Bhargava Veeru this model is there எனவே இந்த மாதிரியின் பெயர் ரப்பர் பார்கவா வீரு எனவே இங்கே கிளிக் செய்வோம் ஆம் நாம் இங்கே கிளிக் செய்யும் போது இந்த மூலப்பொருள் உரையில் இருக்கும் உறை என்றால் என்ன இந்த விஷயத்தை நாங்கள் தயாரிக்கப் போகிற இடமே உறை எனவே இது 1 கன அடி அதாவது 1 அடி 1 அடி 1 அடி உறை அளவு எனவே இந்த பகுதி 1 அடி 1 அடி 1 அடி அல்லது 1 சதுர அடி பரப்பளவில் இந்த மூலப்பொருள் இருக்கும் என்று நான் சொல்ல முடியும் சரி எனவே இது உண்மையில் இது எங்கள் அடிப்படை தட்டு தான் உற்பத்தி செய்யப்படுகிறது அல்லது இது எங்கள் உறை மென்பொருளில் காட்டப்படும் இந்த மாதிரியின் தோராயமான அளவு 4 அங்குலமும் 1 அங்குலமும் ஆகும் எனவே நாங்கள் கட்டுருவாக்கத்தை தொடங்கும் போதெல்லாம் நாங்கள் செயல்முறைத் திட்டதை பார்க்க வேண்டும் நாம் கண்டிப்பாக அதை செயல்முறைத்திட வேண்டும் ஒரு செயல்முறைத் திட்டம் மென்பொருள் இயந்திரங்களால் உருவாக்கப்படும் அல்லது நாம் விவாதிக்கும் G குறியீடுகளைப் பயன்படுத்தி கைமுறையாக செயல்முறைத் திட்டம் செய்ய வேண்டும் எனவே மூலப்பொருளின் முழு உயரத்தையும் துண்டுகளின் எண்ணிக்கையில் வெட்டுகிறோம் இயந்திரம் தான் முடிவு செய்யும் எத்தனை அடுக்குகள் இருக்கும் என்று அதனால் துண்டு துண்டாக வெட்டுவதற்கு நாம் செயல்முறைத் திட்டம் செய்ய வேண்டும் இயந்திரம் ஒரு துண்டுகளை ஒன்றில் வைக்கும் பக்கவாதம் மற்றும் இது அடுக்கு மூலம் அடுக்கு டெபாசிட் செய்யப்படும் இறுதியாக ஒரு முழுமையான வேலையாகிறது இங்கே பொருள் வேலைவாய்ப்பில் நகல் பொருள் போன்ற பிற சின்னங்கள் உள்ளன நகல் என்பது நம்மால் முடியும் 1 அல்லது 2 அல்லது 3 நகல்களை உருவாக்கலாம் நாங்கள் 2 பிரதிகள் செய்கிறோம் இங்கே 3 பிரதிகள் இந்த பொருளால் செய்யப்பட்டவை எனவே இந்த கட்டளையைப் பயன்படுத்தி ஒற்றை CAD மாதிரியை பல மாடல்களில் அச்சிடலாம் நாங்கள் தான் நகலெடு எடுக்கிறோம் சரி இது தயாரிப்பு வடிவமைப்பு CAD கணினி உதவி வடிவமைப்பு ஆமாம் இது தானியங்கி பொருத்துதல் தானியங்கி பொருத்துதல் என்றால் என்ன எனவே நாம் மையதில் அச்சிட வேண்டியிருக்கும் போது தானியங்கி பொருத்துதல் பொருளை உறைகளில் சரியான மையத்தில் கொண்டு வரும் எனவே நாங்கள் அதை இழுக்க வேண்டிய அவசியமில்லை நாங்கள் முன்பு இழுத்து வந்தோம் இப்போது இழுக்க வேண்டியதில்லை சரி அடுத்தது பொருளை மையமாக்குவது எப்படி தானாக பொருத்துதல் அது பொருளை நிலைநிறுத்துகிறது ஏனெனில் குறைந்தபட்ச பொருள் பயன்படுத்தப்பட்டது மையப் பொருள் தானாக பொருத்துதலுக்கு ஒத்ததாகும் தானாக பொருத்துதலில் இது என்னவாகும் தானாக பொருத்துதலில் என்ன நடக்கிறது என்பதை தானாக நிலைநிறுத்துவதில் அது பொருளை வைக்கிறது எனவே குறைந்தபட்ச பொருள் பயன்படுத்தப்படுகிறது எனவே பொருள் குறைந்தபட்ச பாதையிலும் தானாகவும் பயணிக்க வேண்டும் மையப்படுத்தும் பொருள் உறைகளின் மையத்தில் சரியாக மையத்தில் வைக்கப்படும் கைமுறையாக இழுக்கும்போது பொருளை ஈடுசெய்ய வேண்டும் ஆனால் இது சரியாக மையத்தில் அமைந்துள்ளது இப்போது இது அளவிலான பொருள் இப்போது இங்கே அளவிடுதல் என்பது பொருளின் அளவை மாற்றுவது அளவை விட அதிகமாக மாற்றுவது அளவின் கீழ் அல்லது மேல்தட்டு மற்றும் கீழ்நிலை ஆகியவை சிறந்த சொற்கள் நீங்கள் அச்சு இருமடங்காக செய்யப்பட்டது என்று சொல்லலாம் சரி x திசை இருமடங்காக செய்யப்பட்டது இப்போது y மீண்டும் இருமடங்காக செய்யப்படுகிறது மும்மடங்காக நாம் பொருளை அளவிடுகிறோம் எனவே இதை அளவிடுவதன் மூலம் அது நடுப்பகுதி 5 என்பதை நீங்கள் காணலாம் எனவே இது பொருளின் அளவிடுதல் சில நேரங்களில் cad model வரையப்படும் என்பது நிதர்சனம் நாங்கள் தான் ஒரு முன்மாதிரி அல்லது ஒரு உணர்வு மாதிரியை உருவாக்க வேண்டும் பின்னர் நாம் அதை குறைக்க முடியும் உற்பத்தி செய்ய முடியும் இது ஒரு நேரடி ஏற்பாடு எனவே இது நேரடி அம்சமாகும் மென்பொருள் எனவே அடுத்து நான் இங்கு செய்யக்கூடியது சுழலும் பொருள் சில நேரங்களில் நான் விவாதித்ததைப் போல பொருளின் இடம் அல்லது பொருளின் சீரமைப்பு மிகவும் விவாதிக்கப்படுவதால் பயன்படுத்தப்படும் ஆதரவு பொருளை தீர்மானிப்பது முக்கியமானதாக கருதப்படுகிறது பயன்படுத்தப்படும் ஆதரவு பொருட்களின் அளவு என்ன எனவே மூலப்பொருளை சரியாக சீரமைக்க x திசையைப் போலவே நாங்கள் 90 டிகிரிக்கு சீரமைத்துள்ளோம் எனவே அது சுழற்சி எனவே மூலப்பொருளை இந்த நிலையில் தயாரிக்கலாம் எவ்வளவு பொருள் பயன்படுத்தப்படும் என்பதைப் பார்த்தால் குறைந்த பொருள் பயன்படுத்தப்படும் எனவே நுகரப்படும் ஆதரவு பொருள் குறைவாக இருக்கும் தீர்மானிப்பதன் மூலம் அல்லது இங்கே குறிப்பிட்ட சீரமைப்பைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் சப்போர்ட் பொருளைக் குறைக்க முடியும் எனவே சில நேரங்களில் நமக்கு தூய தட்டையான மேற்பரப்பு உள்ளது இது தட்டையான மேற்பரப்பு என்றால் அது சரியான விஷயம்தட்டையான மேற்பரப்பு தட்டையில் சரியாக வைக்கும் தட்டையான மேற்பரப்பு சரியாக இருக்கும் ஆனால் எங்களிடம் ஒரு கோணம் இருப்பதை நீங்கள் காணலாம் இங்கே ஒரு சிறிய கோணம் உள்ளது இங்கே சில ஆதரவைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே அதற்காக எது சரியானது என்பதை நாம் காண வேண்டும் இந்த ஆதரவு குறைந்தபட்சமாக இருப்பதால் இது சீரமைப்பு எனவே நாங்கள் CAD மாதிரியை சுழற்றுகிறோம் இது ஒரு கணினி வடிவமைப்பு மாதிரி இந்த மாதிரிக்கு கேட் என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் இந்த கேட் சரியான முறையில் வைக்கப்படுகிறது எனவே பொருள் பயன்பாட்டைக் குறைக்க Y 0 X 90 Z 90 ஆக வைக்கப்படுகிறது எனவே Y ஐ மீண்டும் 90 க்கு வைத்திருந்தால் உயரம் அதிகரிக்கிறது நாம் உயரத்தை அதிகரிக்கும்போது மீண்டும் இழுப்பது என்ன இப்போது உயரத்தை அதிகரிக்கவும் ஏனெனில் இது அடுக்கு மூலம் அடுக்கு உற்பத்தி செய்கிறது கவனிக்க இது மிகவும் முக்கியம் நாம் உயரத்தை அதிகரித்தால் மொத்த நேரம் அதிகரிக்கும் எனவே உயரம் உகந்ததாக இருக்க வேண்டும் இது உங்களுக்குத் தெரிந்த குறைந்தபட்சமாக இருக்க வேண்டும் இந்த பல அடுக்குகள் இருக்க வைப்பு செய்யப்பட்ட வேண்டும் எனவே மொத்த நேரம் மொத்த நேரத்தை அதிகரிக்கும் நமக்கு மொத்த பொருளாதாரம் மொத்த செலவு தேவை தயாரிப்பு செலவு அதிகரிக்கும் ஏனெனில் தயாரிப்பு செலவு செயல்பாட்டில் எந்திர நேரம் அதில் ஒரு காரணி எனவே இங்கே தயாரிக்க இது ஒரு நல்ல நிலை அல்ல எனவே தட்டையான நிலையில் தேர்ந்தெடுப்பதைத் தேர்வுசெய்யலாம் சரியான இடத்திலும் நிலையிலும் வேலையை நோக்குநிலைப்படுத்துகிறோம் எனவே அடுத்த பார்வை குறுக்கு பிரிவு இந்த ஐகான் பார்வை குறுக்கு வெட்டு ஆகும் சில நேரங்களில் பொருளின் உள் பகுதியில் என்ன இருக்கிறது என்பதை நாம் காண வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக பொருளின் உட்புறத்தைப் பார்க்க வேண்டியிருக்கும் போது வாடிக்கையாளரிடமிருந்து இந்த கேட் மாதிரி எங்களிடம் உள்ளது வாடிக்கையாளர் இந்த மாதிரியை எங்களுக்கு கொண்டு வந்துள்ளார் எனவே உள்ளே விளிம்பு என்ன எங்களுக்கு ஏதேனும் துளைகள் சில பாக்கெட் சில எதிர் மூழ்கும் துளைகள் உள்ளனவா என்பது எங்களுக்குத் தெரியாது என்பதைக் தெளிவுபடுத்துகிறோம் எனவே வாடிக்கையாளர் அதை சரியாக விவரிக்க முடியாவிட்டால் உற்பத்தியாளர் அல்லது ஆபரேட்டர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அவர் என்ன செய்யப் போகிறார் என்று உரையாடுவது ஆபரேட்டரின் கடமையாகும் பின்னர் உற்பத்தியாளர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த ஐகானை நாங்கள் பிரிவு பார்வையில் அதை சரிபார்க்கவும் பயன்படுத்துகிறோம் நீங்கள் பார்க்கலாம் எனவே நீலமானது மேல் மேற்பரப்பு நீல நிறம் என்பது மேல் மேற்பரப்பு மற்றும் பச்சை நிறம் உள்ளே உள்ளது உள்ளே என்ன இருக்கிறது இதில் வண்ண வேறுபாடு வண்ண குறியீட்டு முறை இங்கே உள்ளது எனவே நீலம் உள்ளே மேற்பரப்பு இது ஒரு திடமான மாதிரி அது துளை மற்றும் வெற்று இல்லை இது உள் மாதிரி எனவே குறுக்கு வெட்டு தாவலைக் காணலாம் எங்களிடம் உள்ள இந்த பட்டியின் நிலை சரி நாங்கள் இங்கிருந்து நிலையை சரிபார்க்கிறோம் எனவே இதன் முக்கிய நோக்கம் மாதிரி திடமானதா அல்லது வெற்ற என்பதை அடையாளம் காண அது வெற்று என்றால் நாம் தடிமன் பற்றி கவனமாக இருக்க வேண்டும் மேற்பரப்பின் தடிமன் என்னவாக இருக்க வேண்டும் இங்கே ஷெல்லின் தடிமன் தேவைக்கேற்ப இருக்க வேண்டும் அது இருக்க வேண்டும் விறைப்புக்கு ஏற்ப நமக்குத் தேவையாக இருக்க வேண்டும் எனவே இது மீண்டும் சாய்வு சாய்வு சில கோணத்தில் கோணம் மாறுவதைக் காணலாம் இது 0 கோணம் இங்கே கோணம் 90 டிகிரி ஆகும் எனவே இது அஜிமுத் எனவே நாம் அதை கீழே இருந்து சுழற்றலாம் இதிலிருந்து மற்றொரு பார்வை புள்ளியைக் காணலாம் எனவே இந்த மூன்று தாவல்களைப் பயன்படுத்தி ஒவ்வொரு விவரத்தையும் நாம் காணலாம் பல அம்சங்கள் ஆழமான அம்சங்கள் அல்லது இந்த வேலையில் உள்ள சிக்கலான அம்சங்கள் என்ன என்பதை நாம் காணலாம் எனவே CAD மாடலில் ஏன் அந்த அம்சங்கள் அனைத்தும் இருந்தன இப்போது இது உண்மையான பகுதி இப்போது கடைசியாக மிகவும் பொதுவான விஷயம் கண்ணாடி பொருள் இதை நாம் இடமிருந்து வலமாக அல்லது வலமிருந்து இடமாக மாற்றலாம் எனவே இப்போது நாங்கள் அடையாளம் கண்டது கேட் வைப்பது சரியானதாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் அதை வெட்டும் குறைந்த நிலைக்கு செல்ல முடியும் எனவே அடுத்த தாவல் சிலைசிங் எனவே இது மிக முக்கியமான தாவலைக் காண முடியும் ஏனென்றால் நாங்கள் தொடர்ந்து செல்கிறோம் இந்த துண்டு துண்டாக இங்கே விவாதிக்கவும் எனவே Cura Engine உடன் வெட்டுவது Cura Engine என்பது மென்பொருளாகும் இங்கே வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது எனவே முதல் விஷயம் இந்த இயந்திரத்தில் V 30 இல் பயன்படுத்தப்படும் நேரம் V 30 CuraEngine ஆகும் எனவே நாம் உற்பத்தி செய்ய வேண்டிய உற்பத்தியின் தரத்தை இது கவனிக்கிறது தடிமன் சுவர் தடிமன் தரம் மற்றும் ஆதரவு பின்னர் தொகுதிநேரம் எனவே என்ஜின் என்ற சொல்லின் அர்த்தம் அது இதயம் Cura Engine என்ற சொல் தான் என்று நான் சொல்ல முடியும் மென்பொருளின் இதயம் அல்லது உயிர்நாடி எனவே இது நாம் புனைய வேண்டியவை எதுவாக இருந்தாலும் முக்கியமாக இருக்கும் இந்த பகுதியால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது இப்போது எங்களிடம் மேலாளர் இருக்கிறார் மேலாளர் தாவல் நாங்கள் மேலாளர் தாவலைக் கிளிக் செய்யும் போது இது திறக்கும் இந்த சாளரம் மேல்தோன்றும் மேலாளர் மேம்பட்ட பதிப்பிற்கானது உதாரணமாக சில உற்பத்தி சில பெரியது உற்பத்தி உள்ளது மற்றும் அவர் இயந்திரத்தை அளவீடு செய்ய வேண்டும் பின்னர் செல்ல வேண்டும் மேம்பட்ட அமைப்புகள் பின்னர் அவர் இந்த மேலாளரைப் பயன்படுத்தலாம் நாங்கள் இதை உள்ளமைவற்கு பயன்படுத்த மாட்டோம் configuration ஐ கிளிக் செய்யும்போது நாம் என்ன பார்க்க முடியும் இங்கே CuraEngine அமைப்புகள் உள்ளன எனவே அச்சிடுவதற்கு இழை மிகவும் முக்கியமானது இழை என்றால் என்ன இழை என்பது நாம் அச்சிடுவதற்குப் பயன்படுத்தும் மூலப்பொருள் நான் ABS அல்லது PLA ஐ குறிப்பிட்டுள்ளதைப் போல இழை வடிவத்தில் உள்ளது இது மூலப்பொருள் இது இழை எனவே இது வெள்ளை நிற ஏபிஎஸ் இழை ஸ்பூலில் உருட்டப்படியிருக்கும் எனவே அது வெள்ளை நிறமாக இருக்கலாம் அது சிவப்பு நிறமாக இருக்கலாம் நீங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை என்று சொல்லலாம் எனவே வெள்ளை என்பது மிகவும் பொதுவான நிறம் இது இப்போதெல்லாம் FDM தொழில்நுட்பங்களில் பயன்படுத்தப்படுகிறது எனவே வெள்ளை மற்றும் மஞ்சள் ஆகியவை FDM தொழில்நுட்பங்களில் பயன்படுத்தப்படும் மிகவும் பொதுவான வண்ணங்கள் எனவே இது 3D 3 D Cura 3D பார்வை Cura இல் நாம் 3D பார்வை 3D பார்வை வெப்பநிலை கார்பன் குரா வெப்பநிலை கார்பன் நாங்கள் உண்மையில் உற்பத்தி செய்யும் போது அதை பார்க்க முடியும் எனவே முனை ஹீட்டர்களில் முனை வெப்பப்படுத்த வேண்டிய ஹீட்டர் உள்ளன எனவே உருகுவதற்கு மூலப்பொருள் ஹீட்டர்கள் சூடாகின்றன எனவே அது பொருளைச் சுற்றுவதிலிருந்து அதைச் சுற்றுகிறது வரும் இந்த வெப்பநிலை சாளரத்தில் காட்டப்படும் எனவே cura வில் இந்த அமைப்புகள் எங்களிடம் உள்ளன எனவே அச்சு அல்லது இழை பற்றி இங்கே பேசலாம் இது அச்சு இது இழை எனவே முதல் விஷயம் வேகம் மற்றும் தரம் வேகம் மற்றும் தரம் இரண்டு ஒன்றோடொன்று தொடர்புடைய சொற்கள் குறிப்பிட்டவற்றில் எதிர் சொற்களை நான் சொல்ல முடியும் இயந்திரம் ஏனெனில் வேகம் அதிகமாக இருந்தால் தரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் மற்றும் தரம் நன்றாக இருக்க வேண்டும் வேகம் மிக அதிகமாக இருக்க முடியாது எனவே வேகம் மற்றும் தரம் போன்றவற்றை மேம்படுத்த வேண்டும் எனவே அதனால்தான் இந்த சொல் வேகம் மற்றும் இந்த வெவ்வேறு அளவுருக்களை தீர்மானிக்கும் போது வேகம் மற்றும் தர அச்சில் தரம் போன்றது பயணம் அவசியம் மென்பொருளிலும் உள்ளீடு அமைப்பு உள்ளது எனவே வேகமும் தரமும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை எனவே எங்கள் கழிவுப்பொருட்களை நாங்கள் விரும்பவில்லை நாங்கள் செய்கிறோம் நேரத்தை இழக்க விரும்பவில்லை ஏனென்றால் அந்த பொருளை நாம் இழந்தால் அது செலவை அதிகரிக்கும் சில செலவுகளையும் தூண்டும் அடுத்தது அமைப்பு கட்டமைப்புகளில் எங்களுக்கு ஷெல் தடிமன் மேல் கீழ் தடிமன் நிரப்புதல் ஒன்றுடன் ஒன்று உள்ளது நிரப்புதல் முறை எனவே இதை ஒவ்வொன்றாக விவாதிப்போம் எனவே வேகத்திற்கு வருவோம் தரம் முதல் வேகம் மற்றும் தரம் எனவே எங்களிடம் அச்சு பயணம் முதல் அடுக்கு வெளிப்புற அளவுருஉள் அளவுரு நிரப்புதல் திறன் நிரப்புதல் இவைகள் என்ன இவற்றை ஒவ்வொன்றாக விவாதிக்க முயற்சிப்போம் எனவே நம்மிடம் இருப்பது இங்கே வரம்புகளைக் கொண்டிருக்கலாம் இந்த அளவுருக்கள் எதற்கும் ஏதேனும் இந்த உற்பத்தி அளவுரு இந்த மிகக் குறைந்த வேகத்தையும் வேகமான வேகத்தையும் அச்சிடலாம் எனவே மெதுவாக இது 40 ஆக வைக்கப்படுகிறது எனவே நோக்கம் என்னவென்றால் நாம் இங்கே கைவிடுகின்ற பொருள் இருக்க வேண்டும் இதனுடன் ஒரு அடிப்படை தட்டுடன் ஒட்டவும் அது ஒட்டவில்லை என்றால் ஒரு முழுமையான பொருள் வீணாகும் மற்றும் இப்போது பாதை கூட சரியாக கட்டப்படாமல் இருக்கலாம் எனவே முனைகளின் பயண வேகத்தை திகைக்க வைக்க வேண்டும் எனவே இது மெதுவாகவும் வேகமாகவும் வைக்கப்படுகிறது நிலையான வேகம் வினாடிக்கு 40 மில்லிமீட்டர் அச்சிடுவதற்கு இது பயணத்திற்கு 40 திற்கு 40 ஆகும் பயணம் என்றால் அது அச்சிடப்படாதபோது அது உற்பத்தி இல்லாதபோது அது வெறுமனே நகர்கிறது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வேகம் அதிகமாக இருந்தால் அது 150 திற்கு 150 ஆகும் 150 என்றால் இரண்டுமே 150 ஆகும் மெதுவான மற்றும் 150 வேகமாக என்றால் வேகம் வினாடிக்கு 150 மில்லிமீட்டராக நிர்ணயிக்கப்படுகிறது எனவே முதல் அடுக்கு 40 திற்கு 40 ஆகவும் வெளிப்புற அளவுரு 20 திற்கு 20 ஆகவும் இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இங்கே விவாதிக்க ஒரு முக்கியமான விஷயம் எனவே பகுதி உள்ளே இருந்து வெற்று இருந்தால் வெளிப்புற ஷெல் பற்றி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இது கட்டாயமானது அல்லது கட்டாயமானது என்று நான் சொல்ல முடியும் வெளிப்புற மேற்பரப்பு மிகவும் மென்மையாகவும் பளபளப்பாகவும் மாறும் மற்றும் அளவு வரை குறிக்க மற்றும் சுயவிவரத்தின் பரிமாணம் துல்லியமாக இருக்க வேண்டும் எனவே உள்ளே நிரப்புதல் வேகமாகச் செல்லலாம் ஆனால் வெளிப்புற மேற்பரப்பு என்பது பொருட்களின் சுற்றளவு உயர் தரத்துடன் இருக்க வேண்டும் எனவே நல்ல பூச்சு நாம் எப்போதும் வெளிப்புற அளவுரு வேகத்தை கவனித்துக்கொள்கிறோம் அது குறைவாக வைக்கப்படுகிறது அதாவது 20 மற்றும் 20 வினாடிக்கு 20 மில்லிமீட்டர் வினாடிக்கு 20 மில்லிமீட்டர் மெதுவான மற்றும் வேகமான இரண்டிற்கும் இது மீண்டும் 40 மற்றும் 40 என்று உணர்கிறோம் எனவே அது மிகவும் குறிப்பிடத்தக்கதல்ல எனவே அதே வழியில் உள் அளவுரு 30 திற்கு 30 உள் அளவுரு 30 திற்கு 30 ஆகும் உங்கள் மூலப்பொருள் ஒரு பகுதியாக இருந்தால் அது திடமானது ஒரு பகுதி திடமாக இருந்தால் உள் பகுதியை நிரப்பவும் எந்த புலம் இன்ஃபில் என்று அழைக்கப்பட்டாலும் அது 40 திற்கு 40 சரி மற்றொரு இங்கே அளவுரு தோல் நிரப்புதல் தோல் நிரப்புதல் ஒன்றுக்கு 30 மற்றும் 40 மில்லிமீட்டர் பெர் செகண்ட க்கு வைக்கப்படுகிறது இரண்டாவது எனவே இது தரம் மற்றும் வேகம் இது வேகம் மற்றும் இது தரம் வேகம் கூட ஒரு வழியில் தரத்திற்கு தொடர்புடையது இது இங்கே மற்றொரு சொற்களின் தரத்தைக் குறிப்பிட்டுள்ளது இங்கே இந்த தாவலில் எனவே நாம் இங்கே டெபாசிட் செய்யப் போகும் தரம் என்ன 1 மிகவும் மெல்லியதாக இருக்கிறது அது மிகவும் நன்றாக இருக்கிறது எனவே இது மிக உயர்ந்த தரம் 0 15 கொஞ்சம் அதிகமாகவும் மிகக் குறைந்த தரம் 0 2 ஆகவும் உள்ளது எனவே அடுக்கு தடிமன் 0 1 ஆக இருந்தால் பொருள் மிகவும் மென்மையாகவும் பளபளப்பாகவும் வரும் அது 0 2 ஆக இருந்தால் இவற்றில் மிக மோசமானதாக இருக்கும் 15 க்கு இடையில் உள்ளது எனவே 0 2 மிமீ என்றால் அது குறைந்த நேரத்தை பயன்படுத்துகிறது ஆனால் குணங்கள் குறைகின்றன எனவே இந்த வழியில் சில நேரங்களில் இங்கே எங்கள் பரிமாணம் அல்லது எங்கள் விளிம்பு வடிவம் இருப்பதைக் காணலாம் எனவே விளிம்பு வடிவம் மட்டுமே இருப்பதற்கு தரமான காரணி மிகவும் முக்கியமல்லநேரம் 3345 ஐப் பார்க்கவும் 0 2 மிமீ இருக்கும் ஓவியம் இருக்கலாம் சில நேரங்களில் நாம் வைத்திருக்க வேண்டிய அளவு மற்றும் பரிமாணம் மற்றும் தரம் என்று உணர்கிறோம் அதிகமாக இருக்க வேண்டும் நாம் 0 5 0 1 மிமீ அடுக்கு தடிமன் வைத்திருக்க முடியும் அடுக்கு தடிமன் வைத்திருக்க முடியும் எல்லாவற்றையும் அமைத்த பிறகு அடுத்தது கட்டமைப்பு என்று அழைக்கப்படுகிறது சரி எங்களிடம் உள்ள அமைப்பு ஷெல் தடிமன் இது 0 12 மேல் மற்றும் கீழே 1 6 மிமீ ஷெல் தடிமன் 1 2 மிமீ மேல்கீழே தடிமன் 1 எனவே இன்ஃபில் ஒன்றுடன் ஒன்று 15 சதவீதம் எனவே அடிப்படையில் ஒன்றுடன் ஒன்று என்றல் என்ன ஒரு பீட் இருக்கும் போது மற்ற பீட்டுக்கு மேல் டெபாசிட் செய்யப்பட்டால் அது ஒன்றுடன் ஒன்று இருக்கும் எனவே அது ஒன்றுடன் ஒன்று இல்லாவிட்டால் முடியாது முதல் அடுக்குடன் ஒட்ட முடியாது எனவே முதல் அடுக்கு ஒட்டிக்கொண்டிருக்கும் முதல் அடுக்கு இரண்டாவது அடுக்குடன் ஒட்டிக்கொண்டிருக்கும் உதாரணமாக இந்த அடுக்கு தடிமன் 0 1 இரண்டாவது அடுக்கு தடிமன் மீண்டும் 0 எனவே இந்த ஒன்றுடன் ஒன்று எவ்வளவு ஒன்றுடன் ஒன்று நாம் இங்கே வைத்திருக்க வேண்டும் அதனால்என்ன நடக்கும் அது முனை காண்பிக்கும் இந்த ஒன்றுடன் ஒன்று இங்கே இல்லையென்றால் இது 0 1 ஆகும் மற்றும் இது ஒரு முனை இதைத் தொடும் அது முனை அதை இடமாற்றம் செய்யும் பகுதி சிதைக்கக்கூடும் எனவே சில ஒன்றுடன் ஒன்று இருக்க வேண்டும் எனவே முனைக்கு இங்கே சில இடைவெளி இருக்க வேண்டும் வேலை செய்ய சரி மேற்பரப்பில் சில இடைவெளி இருக்க வேண்டும் எனவே அதற்காக இந்த ஒன்றுடன் ஒன்று வரம்பு கொடுக்கப்பட்டது எனவே இந்த ஒன்றுடன் ஒன்று வரம்பு 15 சதவீதம் அல்லது 20 சதவீதமாக இருக்கலாம் எனவே இது ஒரு வகை ஒன்றுடன் ஒன்று இரண்டாவது அடுக்கு முதல் அடுக்கின் மேற்புறத்தில் சரியாக இருக்காது அது சிறியதாக இருக்கும் ஒன்றுடன் ஒன்று இந்த விஷயத்தில் நாங்கள் முயற்சிக்க முயற்சிக்கும் விரல்களைப் போலவே நீங்கள் 50 சதவிகிதம் காணலாம் 50 சதவிகிதம் ஒன்றுடன் ஒன்று இங்கே காணப்படலாம் என்பதை நிரூபிக்கவும் ஆனால் அது 15 ஆகும் இந்த உள்ளீட்டை கணினியில் வைத்தால் சரியான ஒன்றுடன் ஒன்று சதவீதம் இருக்கும் எனவே இந்த பீட் இந்த வழியில் டெபாசிட் செய்யப்படுகிறது எனவே அடுக்குடன் ஒட்டிக்கொள்வது சரியானதாக இருக்காது இந்த ஒன்றுடன் ஒன்று இல்லை நிரப்பு அளவு 15 சதவிகிதம் என்று சரியான ஒன்றுடன் ஒன்று இங்கே ஒரு ஓவர்ஹாங் கோணம் உள்ளது எனவே ஒரு கோணத்திற்கு மேல் இங்கே 60 டிகிரி உள்ளது எனவே இங்கே ஒரு கோணத்தில் இயந்திரங்களுக்கு இருக்கும் இந்த இயந்திரம் நாங்கள் டெபாசிட் செய்யப் போகிறோம் என்றால் டெபாசிட் செய்யப்பட்ட அச்சு அல்லது பொருள் உற்பத்தி அது திடமாக இருந்தால் எந்த பிரச்சினையும் இல்லை என்றால் அது ஒரு கூம்பு வடிவம் மற்றும் கோணம் 60 டிகிரி வரை இருக்கும் கோணம் 60 டிகிரி என்றால் இது 60 டிகிரி என்று பொருள் இது சுமார் 60 டிகிரி என்றால் விஷயம் அது நடக்கும் அது துண்டு துண்டு துண்டு ஆனால் கோணம் இங்கே 60 டிகிரிக்கு மேல் இருந்தால் அது பொருளை ஆதரிக்க இங்கே ஆதரவுகள் இருக்க வேண்டும் என்பது போல இங்கே ஆதரவுகள் இருக்க வேண்டும் அதனால்இந்த ஓவர்ஹாங் கோணம் நாம் தீர்மானிக்க முடியும் அது இங்கே 60 டிகிரியில் சரி செய்யப்பட்டது எனவே இந்த ஓவர்ஹாங் கோணம் 60 டிகிரி மற்றும் அடுத்தது எங்களிடம் என்ன இருக்கிறது எனவே கேட் மாடலில் ஏதேனும் மாற்றங்கள் உள்ளதா என்பதை நாம் காண வேண்டும் கேட் மாதிரியில் ஒரு ஓவர்ஹாங் இருந்தால் இந்த கோணத்தை வைக்க வேண்டும் எனவே அது ஏதேனும் அதிகமாக இருந்தால் இந்த ஆதரவை நாம் வழங்க வேண்டும் அப்போதுதான் நாங்கள் மேலும் தொடரலாம் எனவே அடுத்தது வெளியேற்றம் ஒரு கோணத்திற்கு மேல் பக்கமாக இருக்க வேண்டும் எனவே இது ஸ்பூலில் இருந்து முனை வரை இழை வெளியேற்றம் எனவே இது பின்வாங்கல் வேகம்பின்வாங்கல் வேகம் வினாடிக்கு 40 மிமீ மில்லிமீட்டர் திரும்பப் பெறும் தூரம் 4 5 மிமீ உள்ளது அடிப்படையில் இயந்திரத்தின் பின்புறத்தில் ஒரு உருளை இது முனைக்கு இழைகளைக் கொண்டுவருவதற்கு பொறுப்பாகும் எனவே அந்த இரண்டு உருளைகள் மற்றும் இழை அவற்றின் வழியாக செல்கிறது இழை வழியாக நகர்கிறது எனவே தலைக்குச் செல்ல குழாய் எனவே இந்த பின்வாங்கல் வேகம் அல்லது மூலப்பொருளின் உள்ளீடு வினாடிக்கு 40 மில்லிமீட்டர் ஆகும் எனவே சக்தி வேகம் அச்சிடுகையில் எந்த வேகம் இருந்தாலும் அச்சிடுதல் உள்ளது வேகம் இங்கே சரியாக இருக்கும் வெளியேற்றத்தில் இப்போது திரும்பப் பெறுதல் தூரம் 4 5 மிமீ மற்றும் கருத்தாய்வுகளின் எண்ணிக்கை உள்ளது ஆனால் இவை மிகவும் முக்கியமானது இல்லை ஏனென்றால் நாங்கள் சேவைக்குச் செல்லும்போது நாங்கள் சேவைக்குச் செல்கிறோம் அல்லது இயந்திரம் மாற்றியமைக்கிறோம் இந்த விஷயங்கள் ஜி குறியீட்டால் அமைக்கப்படுகின்றன ஏனென்றால் இயந்திரங்களின் மறுசீரமைப்பு அல்லது சேவைக்கு நாம் செல்லும்போது இந்த விஷயங்கள் அமைக்கப்படுகின்றன உற்பத்தி அல்லது வழங்குநரே அடுத்தது ஜி குறியீடு எனவே இந்த துண்டு துண்டாக CuraEngine உடன் ஸ்லைசரில் முதலில் எங்களுக்கு பொருள் இருந்தது இழை பொருள் வாய்ப்பு பின்னர் இங்கே இரண்டாவது முறையாக slicer உள்ளது slicer ல் அவைகளுக்கு இங்கே பல விருப்பங்கள் உள்ளன இப்போது இது ஜி குறியீடு எனவே வெட்டுவது ஒன்றுமில்லை ஆனால் அடுக்குகளை வைப்பது ஆனால் X Y அல்லது Z இல் முனை இயக்கத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது திசை அது ஒரு நிரலால் கவனிக்கப்பட வேண்டும் மேலும் இந்த நிரலாக்க முறைமை ஜி குறியீடு நிரலாக்க அமைப்பு என அழைக்கப்படுகிறது சி மற்றும் சி நிரலாக்க ஜி குறியீடுகள் நமக்கு தெரிந்தால் எம் குறியீடுகள் உரையாடலாக இருக்கலாம் இந்த நிரலாக்க அமைப்பில் ஜி குறியீடு மற்றும் எம் குறியீடுகள் இரண்டும் உள்ளன இவை பெரும்பாலும் சி மற்றும் சி நிரலாக்க milling திருப்பம் மற்றும் பிற எந்திரங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன தலையின் இயக்கத்திற்காக படுக்கைக்கு மேல் 3D திருப்பத்தில் அதே குறியீடு இங்கே பயன்படுத்தப்படுகிறது பொருள் டெபாசிட் அடுத்த சொற்பொழிவில் சந்திப்போம் இது குறித்து மேலும் விவாதிப்போம் நன்றி